அனைவருக்கும் வணக்கம் பேரிடர் மீட்பு மற்றும் அதிலிருந்து மீண்டு வருவது பற்றி இந்த சொற்பொழிவில் பார்ப்போம் நான் கியோட்டோ யுனிவர்சிட்டியில் உள்ள டிசாஸ்டர் பிரேவென்ஷன் ரிசர்ச் இன்ஸ்ட்யூட் ஐ சேர்ந்த சுபஜோதி சமதர் இந்த சொற்பொழிவில் பேரழிவு பாதிப்பு பற்றிய சில கருத்துக்கள் குறித்து பேசுவோம் மிக நீண்ட காலமாக பேரழிவு ஓர் இயல் நிகழ்வாக மட்டுமே கருத கற்பிக்கப்பட்டது இந்த இயல் நிகழ்வு பெரியதாக இருந்தால் பேரழிவும் பெரியது இந்த இயல் நிகழ்வு சிறியதாக இருந்தால் பேரழிவும் சிறியது இந்த இயல் நிகழ்வு இல்லாவிட்டால் யாரும் பேரழிவை எதிர்பார்க்க முடியாது எனவே பெரிய நிகழ்வு பெரிய பேரழிவை ஏற்படுத்துகிறது இயற்கை மற்றும் இயல் நிகழ்வுகள் அல்லது செயல்களால் நாம் எதிர்கொள்ளும் பேரழிவை நிர்வகிக்க பொறியியல் அல்லது தொழில்நுட்ப தீர்வுகளில் அதிக கவனம் செலுத்தியது இந்த மலையிலிருந்து இந்த அடிவாரத்திற்கு வரும் இந்த கல்லினால் கூட எதுவும் நடக்காது என்பதை நாம் ஏற்கனவே அறிவோம் அதைப் பற்றி நாம் கவலைப்படவில்லை ஏன் இது சில விளைவுகளை ஏற்படுத்தும் ஆபத்து மட்டுமே என்பதே எளிமையான காரணம் ஆகும் இந்த கல் ஒரு இயல் நிகழ்வாகவோ அல்லது அது சில மனிதர்களின் செயல்பாடாகவோ கூட இருக்கலாம் இது காயம் மனித இழப்பு சொத்து சேதம் சமூக மற்றும் பொருளாதார சீர்குலைவுகள் அல்லது சுற்றுச்சூழல் சீரழிவுகள் போன்ற சில விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் இது நிகழ்தகவைப் பொறுத்தது அது எங்கிருந்து வருகிறது என்பதையும் பொறுத்தது எனவே அது மறைந்திருக்கும் எனவே ஒரு மனிதர் இருக்கும் வரை இந்த இயல் நிகழ்வுகளைப் பற்றி நாம் கவலைப்படுவதில்லை இமயமலையில் பனிச்சரிவு ஏற்பட்டால் நாம் கவலைப்படுவதில்லை என்று மற்ற சொற்பொழிவுகளில் முன்பு விவாதித்ததைப் போல ஆழ்கடலில் நமக்கு பூகம்பம் ஏற்பட்டால் வாழும் நிலத்தில் சுனாமி வரும் வரை நாம் கவலைப்படுவதில்லை எனவே இந்த மனிதர் அடிவாரத்தில் கீழே வேலை செய்யவில்லை என்றால் இந்த கல் பேரழிவு அல்லது ஆபத்தான உரிமை என்று நாம் கருதவில்லை எனவே ஒரு மழை இருந்தால் இந்த மனிதர் அங்கு வேலை செய்கிறார் என்றால் இந்த கல் இந்த நபரைத் தாக்கும் வாய்ப்பு உள்ளது இந்த நபர் அந்த வகையான ஆபத்துக்கு ஆளாகியிருப்பதால் மட்டுமே நாம் கவலைப்படுகிறோம் அதனால்தான் அந்த குறிப்பிட்ட பேரழிவு அல்லது குறிப்பிட்ட பேரழிவு அபாயத்தை நிர்வகிப்பதில் நமக்கு அக்கறை உள்ளது அவர் இங்கே வேலை செய்யவில்லை அதாவது மனிதர் இல்லை காடு மட்டுமே உள்ளது போல இருந்தால் அதைப் பற்றி நாம் கவலைப்படுவதில்லை அதை ஆபத்தானதாக நாம் கருதவில்லை இது எந்த மனித இழப்பையும் அல்லது மனித விளைவையும் ஏற்படுத்த முடியாது இப்போது எத்தனை பேர் பேரழிவிற்கு ஆளாகிறார்கள் என்பது அல்ல ஆனால் அவர்கள் யார் அவர்களின் குணாதிசயங்கள் என்ன அவர்கள் இளமையாக இருக்கிறார்களா வயதானவர்களா அவர்கள் குழந்தையா அவர்கள் ஏழையா அவர்கள் பணக்காரர்களா என்பதையும் இது சார்ந்துள்ளது ஆகவே பேரழிவு அபாயத்தைப் பற்றி நாம் பேசும்போது அவற்றின் மனித குணாதிசயங்களும் முக்கியம் அவர்கள் பணக்காரர்களை விட ஏழைகளாக இருந்தால் அவர்கள் பணக்காரர்களை விட பாதிக்கப்படக்கூடியவர்கள் அவர்கள் பழைய மூத்த குடிமக்களாக இருந்தால் அவர்கள் இளைஞர்களை விட பாதிக்கப்படக்கூடியவர்கள் அவர்கள் குழந்தைகளாக இருந்தால் அவர்கள் மற்ற பொது மக்களையும் விட பாதிக்கப்படக்கூடியவர்கள் எனவே இந்த நபர்களின் பண்புகள் முக்கியம் மேலும் எந்த வகையான குடியேற்றங்கள் யார் அவற்றின் கட்டிடங்கள் எப்படி உள்ளன அது ஒரு கட்சா வீடா அல்லது ஒரு பக்கா வீடா அல்லது மர வீடா அல்லது ஸ்டில்ட் ஹவுஸா அல்லது கான்கிரீட் வீடா என்பது முக்கியம் எனவே கட்டிடங்கள் மற்றும் மக்கள்தொகையின் இந்த குணாதிசயங்கள் இந்த கல் எப்படி எந்த அளவிற்கு இந்த இடத்தை பாதிக்கும் என்பதை அவர்கள் கவனிக்கிறார்கள் இது மனித இழப்பாக இருக்கலாம் அல்லது இது பிற சமூக பொருளாதார இழப்பு அல்லது சொத்து சேதமாக இருக்கலாம் எனவே பாதிப்பு என்பது இயல் சமூக பொருளாதார சுற்றுச்சூழல் காரணிகள் அல்லது செயல்முறைகள் எந்த அளவிற்கு அதிகரிக்கிறன என்பதைப்பொருத்து தீர்மானிக்கப்படும் ஒரு நிலை ஆகும் ஒரு குறிப்பிட்ட அபாயத்திற்கு ஆளாகும் இந்த குறிப்பிட்ட பொருள் பாதிக்கப்படும் நான் ஒருவரை உதைத்தால் அந்த நபர் அதை எதிர்க்க முடியும் ஆனால் அவர் பலவீனமாக இருந்தால் அதை எதிர்க்க முடியாது எனவே நான் ஒருவரை கட்டாயப்படுத்த முடியும் என்றாலும் நான் ஒருவரை உதைக்க முடியும் என்றாலும் அதன் தாக்கம் எனது திறனை மட்டுமல்ல நான் யாரை உதைக்கிறேன் என்பதையும் பொறுத்தது சிலரால் அதை எதிர்க்க முடியும் சிலரால் அதை எதிர்க்க முடியாது அது அவர்களின் குணாதிசயங்களையும் பொறுத்தது எனவே நான் ஒரு பூகம்பத்தால் பாதிக்கப்பட்டால் அது எனது திறனை எனது நிலைமைகளைப் பொறுத்தது அதிர்ச்சியை நான் எவ்வாறு எதிர்க்க முடியும் என்பதற்கான எனது பண்புகளைப் பொறுத்தது எனவே பேரழிவு ஆபத்து என்பது 3 முக்கியமான கூறுகள் என்று ஏற்கனவே நம்மால் ஒப்புக் கொள்ளப்பட்ட முடிவாகும் ஆபத்து நிச்சயமாக அது இருக்க வேண்டும் சில சாத்தியமான சேதங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மறைந்த இயல் நிகழ்வு சில நபர்கள் மற்றும் குடியேற்றங்கள் அந்த அபாயத்திற்கு மற்றும் பாதிப்பிற்கு ஆளாக வேண்டும் நிலைமைகள் மற்றும் மக்களின் பண்புகள் அல்லது குடியேற்றங்கள் ஆகியவற்றைப்பொறுத்து அவர்கள் அந்த அபாயத்திற்கு ஆளாகின்றன எனவே பொதுவாக பேரழிவு இந்த 3 கூறுகளின் செயல்பாடாக கருதப்படுகிறது ஏனெனில் இது மிகவும் தெளிவாக உள்ளது இப்போது நாம் பேரழிவு பாதிப்பு பற்றி பேசும்போது இது ஒன்றும் புதிய கருத்து அல்ல கடந்த இரண்டு தசாப்தங்களாக இது ஒரு நீண்ட விவாதத்திற்கு உட்பட்டது ஆனால் இந்த யோசனையை நடைமுறைக்குக் கொண்டுவருவது அல்லது பேரழிவு இடர் மேலாண்மை உத்திகள் அல்லது பேரழிவு அபாயக் குறைப்பு உத்திகள் மற்றும் கொள்கைகளை மேம்படுத்துவதே பிரச்சினை பேரழிவு பாதிப்பின் பொருள் என்ன பேரழிவு பாதிப்பை எந்த வகையான பண்புகள் வரையறுக்கும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் இதுவரை நமக்கு பல வரையறைகள் உள்ளன எந்தவொரு ஒருமித்த முடிவுகளையும் எட்டுவதற்கு நாம் மிகவும் அரிதாகவே ஒப்புக் கொண்டோம் எனவே விஞ்ஞானிகள் பயிற்சியாளர்கள் திட்டமிடுபவர்கள் ஆகியோர்க்கு பேரழிவு பாதிப்பு அதன் குறிகாட்டிகள் அதன் அளவுருக்கள் குறித்த வரையறை குறித்து வேறுபட்ட கருத்து உள்ளது எனவே பேரழிவு பாதிப்புக்குள்ளான சில முக்கியமான தத்துவார்த்த அம்சம் மற்றும் கருத்தியல் அம்சத்தை ஆராய்வது மிகவும் முக்கியமானது இந்த சொற்பொழிவில் இதுபோன்ற இரண்டு முக்கிய ஆரம்பகால கோட்பாடுகள் அல்லது பேரழிவு பாதிப்பு குறித்த கருத்துகளில் கவனம் செலுத்துவோம் முதலாவது 2001 ஆம் ஆண்டில் போஹால் உருவாக்கிய பாதிப்பின் இரட்டைக் கட்டமைப்பாகும் எனவே அவை 2 அம்சங்களிலிருந்து பேரழிவு பாதிப்பைப் பார்க்கின்றன பேரழிவு பாதிப்பு மட்டுமல்ல பாதிப்புக்கு இரண்டு முக்கியமான கூறுகள் உள்ளன ஒன்று உள் கூறு மற்றொன்று நாம் மற்றவரின் பாதிப்புகளைப் பற்றி பேசும்போது வெளிப்புற கூறு உள் கூறு என்றால் என்ன உள் கூறு என்பது சமாளித்தல் கூறு பின்னர் சமாளிக்கும் கூறு என்றால் என்ன ஒரு குறிப்பிட்ட நிகழ்வின் அதிர்ச்சியை நான் எவ்வாறு எதிர்க்கலாம் அல்லது எதிர்க்க முடியும் அல்லது உறிஞ்ச முடியும் என்பது உண்மையில் எனது திறன் எனவே ஏதாவது வரும் ஏதாவது நடக்கும் எப்படி சமாளிப்பது என்று எதிர்பார்க்கும் திறன் ஏதேனும் நடந்தால் அந்த பிரச்சனையையோ அல்லது ஆபத்தையோ என்னால் எந்த அளவிற்கு சமாளிக்க முடியும் அதிர்ச்சியை நான் எவ்வாறு உள்வாங்கிக் கொள்ள முடியும் அதிலிருந்து என்னை எதிர்க்க முடியும் ஏதாவது நடந்தால் எந்த அளவிற்கு என்னால் எதிர்க்க முடியும் ஏழை மக்கள் அவர்கள் நிதி ரீதியாக எதிர்க்க முடியாது ஆனால் பணக்காரர்கள் எதிர்க்கலாம் மிகவும் பணக்காரருக்கு ஒரு வணிகம் உள்ளது அது பேரழிவால் பாதிக்கப்பட்டால் அவர் அதிக மூலதனத்தைக் கொண்டிருப்பதால் அதிலிருந்து எளிதாக மீள முடியும் விவசாயத்தை நம்பியிருக்கும் ஒருவர் அல்லது நிலமற்ற உழைப்பாளி பேரழிவுக்குப் பிறகு அவர் பாதிக்கப்படுவதில்லை ஆனால் அவரிடம் பணம் இல்லாததால் அவர் மீண்டு வருவது மிகவும் கடினம் அல்லது ஒரு சிறிய கடை உரிமையாளர் அவரது வீடு அல்லது அவரது கடை பேரழிவால் பாதிக்கப்பட்டவுடன் அவர் மிகக் குறைந்த பணம் இருப்பதால் மீண்டும் வணிகத்தை நடத்துவதற்கு நீண்ட நேரம் எடுக்கும் எனவே நாம் அதை எப்படி எதிர்க்க முடியும் அல்லது அதை மீட்க முடியும் ஆகவே அபாயத்தின் தாக்கத்தை எதிர்பார்ப்பது சமாளிப்பது எதிர்ப்பது மற்றும் மீட்பது எனது திறன் இது சமாளிப்பதற்கான வரையறுக்கும் யோசனையாகும் இது தனிப்பட்ட உள் பண்புகள் அல்லது சமூகங்களின் சொந்த பண்புகளைப் பொறுத்தது இது ஒரு வெளிப்புற மாறி அல்ல ஆனால் இந்த கூறுகள் ஒருவரின் கைகளில் ஒரு குழுவின் கைகளில் அல்லது சமூகங்களில் அதிகம் உள்ளன அவர்கள் இதை கட்டுப்படுத்த முடியும் மறுபுறம் நம்மிடம் வெளிப்புறக் கூறு உள்ளது இது நம்மால் குறைவாகக் கட்டுப்படுத்த முடியாது இது ஒரு வெளிப்புற மாறி அவை என்ன பாதிப்புக்குள்ளான இந்த இரட்டை கட்டமைப்பில் வெளிப்புற மாறிகள் வெளிப்பாடாகக் கருதப்படுகின்றன எனவே எதைப் பற்றிய வெளிப்பாடு இது போன்ற சில நிகழ்வுகள் எந்த வகையான அதிர்ச்சிகளைப் பொறுத்தது இது இயற்கையான நிகழ்வுகள் அல்லது சில தொற்றுநோய்கள் அல்லது வெறுமனே ஒரு வகையான சிறப்பு வெளிப்பாடு அல்ல ஆனால் நான் எவ்வளவு பாதுகாப்பற்றவனாக இருக்கிறேன் என்பது உண்மையில் முக்கியமானது இது சமூக மற்றும் நிறுவன கட்டமைப்பை வரையறுத்தது அதன் அம்சங்களை ஒரு குறிப்பிட்ட அச்சுறுத்தலுக்கு ஆளாக்குகிறது நான் ஒரு வெளிநாட்டவர் என்றால் எனக்கு குறைவான நெட்வொர்க்குகள் உள்ளன இது உண்மையில் ஆபத்து மற்றும் அச்சுறுத்தலுக்கான எனது வெளிப்பாட்டை அதிகரிக்கும் எனவே பாதிப்பின் இரட்டை அமைப்பு இரண்டு கூறுகளைக் கொண்டுள்ளது ஒன்று வெளிப்பாடு போலின் கூற்றுப்படி இந்த வெளிப்பாடு சூழலை 3 வெவ்வேறு பரிமாணங்களிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும் ஒன்று மனித சுற்றுச்சூழல் முன்னோக்கு மக்கள்தொகை இயக்கவியல் சுற்றுச்சூழலை நிர்வகிக்கும் திறன் மக்கள் தொகை வளர்ச்சி மற்றும் மனித சூழலியல் மக்கள் தொகை வளர்ச்சியை எவ்வாறு பார்க்கிறது மற்றும் சுற்றுச்சூழலை நிர்வகிக்கும் திறன் மேலும் உரிமைக் கோட்பாடு திறன் கோட்பாடு என்பது மக்கள் கட்டுப்பாட்டிற்காகவும் அவர்களின் பொருளாதாரத் தேவைகளின் வழிகளைப் பெறுவதற்கும் ஆகும் சொத்துக்களின் ஏற்றத்தாழ்வுகள் சக்தி கட்டமைப்புகள் பற்றிய கேள்வி போன்ற அரசியல் பொருளாதார அணுகுமுறையும் நம்மிடம் உள்ளது எனவே இந்த சிக்கல்கள் வெளிப்பாடு பற்றி நாம் பேசும்போது இந்த அணுகுமுறைகளை கருத்தில் கொள்ள வேண்டும் மக்கள் சமாளிப்பதைப் புரிந்துகொள்ள சொத்துக்கள் மற்றும் வளங்களை அணுகக்கூடிய நெருக்கடி மற்றும் மோதல் போன்ற ஆய்வுகளிலிருந்தும் நாம் கருத்துக்களைக் கடன் வாங்கலாம் தனிநபர்களுக்கும் குழுக்களுக்கும் இடையிலான மோதல் அல்லது சில சமயங்களில் நடவடிக்கைக் கோட்பாடு அணுகுமுறைகள் சமூக பொருளாதார மற்றும் அரசாங்கக் கட்டுப்பாடுகள் மற்றும் அணுகல் மூலம் பாதிப்பைக் குறைப்பது போன்ற சொத்துக்களுக்கான மாதிரி ஆகியவற்றின் விளைவாக மக்கள் எவ்வாறு செயல்படுகிறார்கள் போன்றவற்றையும் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே இந்த அணுகுமுறைகள் சமாளிக்கும் பண்புகள் அல்லது பாதிப்புக்கு பதிலளிக்க மக்களின் உள் பண்புகள் ஆகியவற்றைப் புரிந்துகொள்ள உதவும் நிலையான வாழ்வாதார கட்டமைப்பு என்பது பாதிப்புக்குள்ளான மற்றொரு முக்கியமான மற்றும் மிகவும் பிரபலமான கருத்தியல் யோசனை ஆகும் இது உண்மையில் பாதிப்பு பற்றி அல்ல ஆனால் அவை பாதிப்பை வரையறுக்கும் மற்றும் மேற்கோள் காட்டிய முன்னோடி அணுகுமுறைகளில் ஒன்றாகும் இது இப்போது பேரழிவு ஆபத்து மற்றும் பிற இடர் நிர்வாகத்தில் மிகவும் வழக்கமாகப் பயன்படுத்தப்படுகிறது எனவே இந்த யோசனை முதலில் பிரபலமான நபர்களான ராபர்ட் சேம்பர்ஸ் மற்றும் கான்வே ஆகியோரால் 1992 இல் உருவாக்கப்பட்டது அவர்கள் வறுமை பிரச்சினைகள் மற்றும் வாழ்வாதார பிரச்சினைகள் பற்றி பேசுகிறார்கள் இந்த மாதிரி பின்னர் சர்வதேச மேம்பாட்டிற்காக டி டி துறையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அவர்களின் கவனம் ஏழை மக்கள் மற்றும் அவர்களின் வாழ்வாதாரம் மீது உள்ளது அவர்கள் பாதிப்பு பற்றி பேசும்போது அது பேரழிவு கண்ணோட்டத்தில் இருந்து வரவில்லை ஆனால் அவர்கள் ஏழை மக்களையும் அவர்களின் வளர்ச்சியின் வாழ்வாதாரத்தையும் வரையறுக்கிறார்கள் மக்களை வளர்ச்சியின் மையத்தில் வைக்க வேண்டும் மற்றும் பாதிப்பு என்பது ஒரு வகையான அதிர்ச்சி அல்லது ஒரு வகையான போக்கு அல்லது பருவநிலை என கருதப்படுகிறது இது அவர்களின் வாழ்வாதாரத்தை பராமரிக்க மக்களின் திறனை பாதிக்கிறது எனவே பாதிப்பு என்பது மக்களின் வாழ்வாதாரத்துடனும் அவர்களின் வாழ்வாதாரத்தை அடிப்படையில் நிர்வகிக்கும் திறனுடனும் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது இங்கே இரண்டு முக்கிய கூறுகள் ஒன்று நிலைத்தன்மை மற்றும் வாழ்வாதாரம் எனவே ஒரு வாழ்வாதாரம் வெவ்வேறு நிலைமைகளில் நிலையானதாக மாறும் அல்லது ஒரு வாழ்வாதாரம் எப்பொழுது நிலையானதாக கருதப்பட வேண்டும் என்று பார்ப்போம் இந்த அதிர்ச்சியை உறிஞ்சக்கூடிய இயற்கை பேரழிவுகள் அல்லது தொற்றுநோய்கள் போன்ற எந்தவிதமான வெளிப்புற அதிர்ச்சிகளையும் எதிர்கொள்ளும் போது அவை திரும்பி வரலாம் அவை முடிவடையாது இந்த வாழ்வாதாரம் அல்லது இந்த மக்களுக்கு ஆபத்து இல்லை அவர்கள் பாதிக்கப்படக்கூடியவர்கள் அல்ல என்று ஒருவர் கூறலாம் மேலும் ஒருவரின் வாழ்வாதாரம் வெளிப்புற முகவர் அல்லது வெளிப்புற ஆதரவை சார்ந்து இருக்கக்கூடாது நாம் ஒரு கிராம சமூகத்தைப் பற்றி பேசினால் அவர்கள் சுய சார்புடையவர்களாக இருக்க வேண்டும் சுதந்திரமாக இருக்கக்கூடாது வெளி மக்களைச் சார்ந்து இருக்கக்கூடாது அதையே நிலையானது என்று அழைக்கிறோம் மேலும் நாம் மிகக் குறுகிய காலத்தை கருத்தில் கொள்ளக்கூடாது இந்த வாழ்வாதாரத்தை நீண்ட கால அடிப்படையிலும் நீண்டகால முன்னோக்கிலும் நமது சொந்த வாழ்வாதாரத்தை பராமரிப்பதற்காக நாம் வீணடிக்கவில்லை மற்றவர்களின் வாழ்வாதார விருப்பங்கள் அல்லது தேர்வுகளுக்கு தீங்கு விளைவிப்பதில்லை என்பதை நாம் காண்போம் எனவே இந்த மாதிரியின் படி மக்கள் உண்மையில் செயல்படுகிறார்கள் அவர்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழலில் வேலை செய்கிறார்கள் பாதிப்புக்குள்ளான சூழல் என்பது என்ன எனவே சூழல் அதிர்ச்சி போக்குகள் மற்றும் பருவநிலை காரணமாக மக்கள் பாதிக்கப்படக்கூடிய 3 குணாதிசயங்களுடன் பாதிப்பு வரையறுக்கப்படுகிறது எனவே அதிர்ச்சிகள் என்ன ஒன்று வெள்ளம் வறட்சி சூறாவளி போன்ற இயற்கை அதிர்ச்சிகள் காலரா அல்லது டெங்கு போன்ற தொற்றுநோய் போன்ற சுகாதார அதிர்ச்சிகள் அல்லது சில நிதி மந்தநிலைகள் போன்ற பொருளாதார அதிர்ச்சிகள் அல்லது ஒரு குடும்பத்திற்கு குடும்பத்தில் மரணம் அல்லது சிரியா அல்லது பல நாடுகளில் அல்லது இலங்கை அல்லது போஸ்னியா விஷயத்தில் உள்நாட்டுப் போர் போன்ற வன்முறைகள் ஆக இருக்கலாம் உள்நாட்டுப் போரில் இருக்கும் மக்கள் உண்மையிலேயே தனிநபர்களை பாதிக்கப்படக்கூடிய மற்றும் வன்முறையில் ஆழ்த்தி உள்நாட்டு அமைதியின்மையை ஏற்படுத்துகிறார்கள் இவை அனைத்தும் அதிர்ச்சிகளாகக் கருதப்படுகின்றன மேலும் அவை மக்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழலில் வாழ்கின்றன மற்றொன்று பருவநிலை மற்றும் பருவகால விலையில் மாற்றம் வேளாண் உழைப்பாளர்களுக்கான உணவுப் பயிர்களின் விலை அல்லது உற்பத்தி குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ இருப்பதால் காலநிலை மாற்றம் காரணமாக இந்த ஆண்டு உற்பத்தி அவ்வளவு அதிகமாக இல்லை ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் நமக்கு எத்தனை நாட்கள் வேலை வாய்ப்பு உள்ளது என்பதைக் கண்டால் குளிர்காலத்தில் நமக்கு விவசாயத் தொழிலாளர்களாக எந்த வேலையும் இல்லை ஏனெனில் இந்த நேரத்தில் யாரும் அறுவடை செய்யவில்லை ஆனால் மழை நாட்களில் நமக்கு சிறந்த வேலை இருக்கிறது மக்கள்தொகை வேகமாக அதிகரித்து வருவது போன்ற போக்குகள் மற்றும் மாற்றங்கள் அது அச்சுறுத்தலாகவோ அல்லது மக்களை பாதிக்கப்படக்கூடிய சூழலில் வைப்பதாகவோ இருக்கலாம் மேலும் சில நாடுகளில் ஜப்பானைப் பொறுத்தவரையில் அல்லது பல ஐரோப்பிய நாடுகளைப் பொறுத்தவரையில் மக்கள் தொகை குறித்து ஒரு கேள்வி உள்ளது எந்த சமூகத்திலும் சில இளைஞர்கள் மட்டுமே உள்ளனர் எனவே அது அந்த சமூகத்தின் பாதிப்பையும் அதிகரிக்கும் சுற்றுச்சூழல் மாற்றம் அல்லது சில தொழில்நுட்ப மாற்றங்கள் சந்தை மற்றும் வர்த்தகங்கள் உலகமயமாக்கல் மற்றும் சில நிலையான அரசாங்கங்கள் சில நிலையற்ற அரசாங்கங்கள் எனவே அரசியல் நிலைமை ஒரு கொந்தளிப்பில் இருந்தால் அது நிச்சயமாக மக்களின் பாதிப்பை அதிகரிக்கும் எனவே மக்களின் நேரடி பாதிக்கப்படக்கூடிய சூழலை வரையறுக்க 3 நிபந்தனைகள் முக்கியம் ஒன்று அதிர்ச்சி போக்கு மற்றும் பருவநிலை இப்போது இந்த பாதிப்புச் சூழல் உண்மையில் இது ஏழை மக்கள் மற்றும் அவர்களின் வீட்டுத் திறனை அல்லது அவர்களின் சொந்த திறனை பாதிக்கிறது எனவே அவர்கள் வெவ்வேறு வகையான தலைநகரங்கள் அல்லது திறன்கள் கொண்டிருக்கிறார்கள் ஒன்று மனித மூலதனம் சமூக மூலதனம் நிதி மூலதனம் மற்றும் இயல் மூலதனம் இப்போது பாதிப்பு மற்றும் மூலதனம் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன குறிப்பிட்ட அதிர்ச்சிக்கு அவை எவ்வாறு எந்த அளவிற்கு பாதிக்கப்படக்கூடியவை என்பதையும் மூலதனம் வரையறுக்கிறது எனவே இந்த வாழ்வாதார சொத்துக்கள் அல்லது மூலதனங்களை ஒருவர் எவ்வாறு கவனிக்கிறார் வாழ்வாதார சொத்துக்களுக்கு 5 மூலதனங்கள் உள்ளன என்று நாம் கூறுகிறோம் அவை மனித மூலதனம் சமூக மூலதனம் உடல் மூலதனம் நிதி மூலதனம் மற்றும் இயற்கை மூலதனம் கல்வி அல்லது நல்ல ஆரோக்கியம் போன்ற அறிவு மற்றும் திறன் வாரியாக நான் திறமையான நபர் ஊட்டச்சத்து வாரியாக நான் போதுமான மற்றும் சத்தான உணவைப் பெறுகிறேன் உழைப்பு வாரியாக என்னால் வேலை செய்ய முடியும் என் உழைப்பைக் கொடுக்க முடியும் எந்தவொரு சூழ்நிலையிலும் மாற்றியமைக்கும் திறன் காரணமாக என்னால் கலாச்சார ரீதியாக மாற்றியமைக்க முடியும் என்பது மனித மூலதனம் நிச்சயமாக எனது மனித நெட்வொர்க்குகள் ஒருவருக்கொருவர் தொடர்புகள் அல்லது முறையான மற்றும் முறைசாரா குழுவில் உறுப்பினராக இருப்பது போன்றே சிறப்பாக செயல்படுகின்றன நான் ஏதேனும் ஒரு கிளப்புக்குச் செல்லலாம் அல்லது ஒரு பூஜையில் இருக்கலாம் அல்லது எந்தவிதமான முறையான மற்றும் முறைசாரா உறவும் எனது சமூக மூலதனத்தை வரையறுக்கிறது நான் வெளியேற்றப்பட்டால் நான் எந்த குறிப்பிட்ட குழுவிலும் சேர்க்கப்படவில்லை பிறகு நான் தனிமைப்படுத்தப்பட்டதாக உணர்கிறேன் அதிர்ச்சிகளை உறிஞ்சுவதற்கு அல்லது அச்சுறுத்தலை உள்வாங்க எனக்கு குறைந்த திறன் உள்ளது என்பது சமூக மூலதனம் அவசரகால சூழ்நிலைகள் அல்லது எந்தவொரு சூழ்நிலையிலும் நம்பிக்கை மற்றும் பரஸ்பர ஆதரவு நாம் ஒருவருக்கொருவர் ஒத்துழைக்க வேண்டும் நாம் ஒருவருக்கொருவர் நம்ப வேண்டும் ஏனெனில் நம்பிக்கை நிச்சயமற்ற தன்மையைக் குறைக்கிறது எனவே ஒரு குழுவில் உள்ள நபர்களிடையே நம்பிக்கையும் பரஸ்பர ஆதரவும் மிக முக்கியமானது மேலும் இது சமூக மூலதனம் விதிகள் மற்றும் பொருளாதாரத் தடைகள் சமூக விதிமுறைகள் ஆகியவற்றைப் பொறுத்தது மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை பராமரிக்க அனைத்து வாய்ப்புகளையும் பெற திறந்த அணுகல் உள்ளதா என்பதை நாம் காண வேண்டும் மிகவும் படிநிலை சமூகங்களின் விஷயத்தில் குறைந்த சாதி மக்கள் அல்லது குறைந்த வர்க்க மக்கள் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள் பொதுவாக அவர்களின் சாதனைகள் சமுதாயத்தால் அடையப்படுவதில்லை எனவே மற்றவர்களுடன் போட்டியிட அவர்களுக்கு சமூக ரீதியாக போதுமான வாய்ப்பு வழங்கப்படுவதில்லை எனவே அவர்களின் இயக்கங்கள் சமூக மற்றும் பொருளாதார இயக்கங்கள் பல்வேறு வகையான சமூக விதிமுறைகளால் தடைசெய்யப்பட்டுள்ளன அவை உண்மையில் அவற்றின் பாதிப்பை அதிகரிக்கின்றன ஒரு நல்ல தலைவர் மிகவும் முக்கியமானது எனவே ஒருவர் எந்த வகையான தலைமைத்துவ தரத்தை கொண்டு செல்கிறார் என்பது அவர்களின் பாதிப்பு அளவைப் பொறுத்தது முடிவெடுப்பதில் பங்கேற்பது எனக்கு உரிமை இருந்தால் நகரத்தின் முடிவெடுக்கும் செயல்பாட்டில் கிராம முடிவெடுக்கும் செயல்பாட்டில் பங்கேற்க எனக்கு உரிமை உண்டு ஒரு பெரிய திறன் கொண்ட முடிவுகளை என்னால் பாதிக்க முடியும் அதற்கு எனது பாதிப்புகளில் நேரடியானது தாக்கம் இருக்கும் பின்னர் சமூக மூலதனத்திற்குப் பிறகு அடிப்படை உள்கட்டமைப்புகளைப் போன்ற இயல் மூலதனத்தைக் கொண்டிருக்கிறோம் அடிப்படையில் இது ஒரு போக்குவரத்து அமைப்பு அல்லது தங்குமிடம் அல்லது கட்டிடங்கள் போதுமான நீர் வழங்கல் சுகாதாரம் தகவலுக்கான அணுகல் போன்ற ஒரு சமூகத்தின் உள்கட்டமைப்பு ஆகும் எனவே இது ஒரு கிராமத்தை வரையறுக்கிறது இயல் மூலதனம் அல்லது மலிவு ஆற்றலின் அடிப்படையில் ஒரு கிராமத்திலிருந்து மற்றொரு கிராமத்துடன் எளிதாக ஒப்பிடலாம் உற்பத்திக்கான கருவிகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் உரங்கள் விதைகள் பூச்சிக்கொல்லிகள் போன்ற தயாரிப்பாளர் பொருட்கள் நம்மிடம் உள்ளன இதை நாம் தயாரிப்பாளர் பொருட்கள் அல்லது உள்ளூர் தொழில்நுட்பமாக கருத வேண்டும் நம்மிடம் உள்ள சில வங்கி வைப்பு அல்லது சேமிப்பு வரவு கால்நடைகள் நகைகள் அனைத்தும் மலிவு பங்குகளாக கருதப்பட வேண்டும் ஓய்வூதியம் பணம் அனுப்புதல் ஊதியங்கள் ஆகியவை பணத்தின் வழக்கமான வரத்து ஆகும் இதுவே நிதி மூலதனம் ஆகும் இயற்கை மூலதனங்கள் யாவை நிலம் காடுகள் கடல் சுற்றுச்சூழல் சேவைகள் எனவே அனைத்தும் இயற்கை மூலதனமாக கருதப்படுகின்றன இப்போது எடுத்துக்காட்டாக பணக்காரர்களுக்கு அதிக நிதி மூலதனம் உள்ளது மேலும் அதிக மனித மூலதனம் உள்ளது அதே சமயம் ஏழைகள் நிதி மூலதனம் மனித மூலதனம் மற்றும் இயல் மூலதனம் ஆகியவற்றில் மிகவும் ஏழ்மையானவர்கள் எனவே நிலமற்ற உழைப்புக்கு இங்கே சிறந்த எடுத்துக்காட்டு அவருக்கு உழைப்பு போன்ற மனித மூலதனம் இருந்தது ஆனால் அவர் அல்லது அவள் கல்வியறிவற்றவர் அல்லது கல்வி இல்லை ஆனால் மோசமான உடல்நலம் திறமையற்ற மற்றும் சமூக மூலதனம் பொதுவாக கருதப்படுவதில்லை சொந்த சமூகத்திற்குள் எந்த வலையமைப்பும் இல்லை வெளியிலும் இல்லை வெளியில் இல்லை மற்றும் ஒரு தொழிலாளர் வர்க்க மக்களைப் பற்றிய கிராமத்தின் முடிவை பாதிக்க முடியாது மேலும் அவர் அனுபவிக்கும் குறைந்த நிலை மற்றும் மோசமான வெளி நெட்வொர்க்குகள் குறிப்பிடத்தக்கது இயற்பியல் மூலதனம் நீர்ப்பாசன வசதி மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயம் மோசமான வீடுகள் மற்றும் கரிம உரங்கள் உள்ளூர் விவசாய தொழில்நுட்பம் பாரம்பரிய விவசாய அறிவு ஆகியவற்றைப் பொறுத்தது குறைந்த ஊதியம் சேமிப்பு மற்றும் பணம் அனுப்புதல் மற்றும் வங்கிக் கடன்களுக்கான அணுகல் போன்றவை நிதி மூலதனம் ஆகும் மற்றும் இயற்கை மூலதனங்கள் நிலமற்ற மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் வறட்சி பகுதிகளில் வாழ்பவர்கள் எனவே இவை அனைத்தும் பாதிப்பு சூழலை வரையறுக்கின்றன பின்னர் பாதிப்புச் சூழல் வாழ்வாதார சொத்துக்கள் அல்லது பல்வேறு வகையான மூலதனம் ஆகும் மேலும் இந்த மூலதனமும் பாதிப்பை மறுவரையறை செய்கிறது ஆனால் இவை இரண்டும் கொள்கை நிறுவனம் மற்றும் செயல்முறையை பாதிக்கின்றன 5 வகையான மூலதனங்களுக்கான 5 அணுகல் மற்றும் பல்வேறு வகையான மூலதனங்களுக்கிடையேயான பரிமாற்ற விதிமுறைகள் மற்றும் வாழ்வாதார உத்திகளிலிருந்து பொருளாதார மற்றும் பிற வருமானங்களை அவை தீர்மானிக்கின்றன எனவே உருமாற்ற அமைப்பு மற்றும் செயல்முறை என்ன ஒன்று நிறுவன அமைப்பு கொள்கைகள் மற்றும் சட்டங்கள் மேலும் வாழ்வாதாரங்களை வடிவமைப்பது மற்றும் அவை எவ்வாறு மட்டங்களில் இயங்குகின்றன போன்றவை எனவே உருமாற்ற அமைப்பு மற்றும் செயல்முறை நம் அரசாங்கத்தின் கொள்கைகளை பற்றி பேசுகிறோம் இது உள்ளூர் பிராந்திய அல்லது மத்திய அரசாங்கமாக இருக்கலாம் இது மனித மூலதனத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் கொள்கைகள் போன்ற பாதிப்புகள் அவை இங்கு வருவதா இல்லையா என்பது உறுதியாகத் தெரியவில்லை ஐக்கிய நாடுகள் சபை போன்ற சர்வதேச நிறுவனங்கள் அல்லது அங்குள்ள நிறுவனங்கள் என்ன அந்த கட்டமைப்பின் நிலைமைகள் என்ன அரசியல் நிர்வாகத் துறைகள் பிரதிநிதி நிர்வாக முகவர் சிவில் சமூகங்கள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அரசியல் கட்சிகள் மற்றும் சட்டம் வணிக நிறுவனம் போன்றவை உள்ளன செயல்பாட்டில் முடிவெடுப்பவர்கள் யார் எப்படி முடிவெடுப்பது இது மிகவும் ஜனநாயகமானது இல்லையா சட்டம் பழக்கவழக்கங்கள் விதிமுறைகள் அவை கண்டிப்பானவை இல்லையா அவை முறையானவை அல்லது முறைசாராவை வெளிப்படையானவை அல்லது மறைமுகமானவை இவை அனைத்தும் முக்கியமானவை எந்த மொழி நன்கு ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன எந்த மொழி பயன்படுத்தப்படுகிறது சாதி அமைப்பு வர்க்க அமைப்பு சமூக செயல்முறைகள் அனைத்தும் இந்த செயல்முறையை உண்மையில் வரையறுக்கும் நிலை ஆகும் எனவே நமக்கு பாதிப்பு சூழல் உள்ளது பின்னர் அது மனித மூலதனத்தை நேர்மாறாக பாதிக்கிறது பின்னர் அது கொள்கை நிறுவனங்கள் மற்றும் செயல்முறையை பாதிக்கிறது இந்த கட்டமைப்பானது பாதிப்புக்குள்ளாகவும் செல்வாக்கு செலுத்துகிறது பின்னர் இது மக்கள் எடுக்கும் வாழ்வாதார மூலோபாயத்திற்கும் வழிவகுக்கிறது மேலும் இந்த வாழ்வாதார மூலோபாயம் இறுதியில் வாழ்வாதார விளைவுகளுக்கு வழிவகுத்தது எனவே இது மீண்டும் மக்களின் மூலதனங்களையும் பாதிக்கிறது மக்கள் எடுக்கக்கூடிய வாழ்வாதார உத்திகள் இங்கே ஒன்று பாதிப்புச் சூழல் மற்றும் கட்டமைப்பு மற்றும் செயல்முறையை மாற்றுவதன் செல்வாக்கின் கீழ் வாழ்வாதார சொத்துக்கள் மற்றும் மூலதனத்தைப் பயன்படுத்துதல் மற்றும் இணைத்தல் எனவே நான் என்ன பாதிப்புக்கு ஆளாகிறேன் பின்னர் என்ன வகையான மூலதனங்கள் மற்றும் என்ன வகையான ஆளுகை அல்லது மாற்றும் கட்டமைப்புகள் உண்மையில் வாழ்வாதார உத்திகளை வரையறுக்கின்றன எனவே பாதிப்பு சூழல் உண்மையில் மூலதனங்களை பாதிக்கிறது மேலும் மூலதனம் பின்னர் அதிர்ச்சி போக்குகள் மற்றும் பருவநிலை போன்ற பாதிப்பு சூழலையும் பாதிக்கிறது பின்னர் இவை இரண்டும் இணைந்து கொள்கைகள் நிறுவனங்கள் மற்றும் செயல்முறையால் பாதிக்கப்படுகின்றன எனவே கொள்கைகள் நிறுவனங்கள் மற்றும் செயல்முறை ஆகியவை மக்களின் பாதிப்பு மற்றும் மூலதனத்தை நேரடியாக பாதிக்கின்றன மேலும் இந்த கட்டமைப்பின் அடிப்படையில் மக்கள் வாழ்வாதார மூலோபாயத்தை எடுத்துக்கொள்கிறார்கள் அல்லது அவர்கள் தாங்களே வாழ்வாதார மூலோபாயத்தை எடுக்க முடியும் அந்த வாழ்வாதாரம் பொதுவாக சில விளைவுகளைக் கொண்டிருக்கிறது இது அவர்களின் மூலதனங்களையும் பாதித்தது எனவே இந்த கருத்துக்களை மேலும் கேட்டதற்கு மிக்க நன்றி